மின்னோட்ட அடர்த்தியின் அடிப்படையில் திசையன் மின் அழுத்தத்திற்கான சமன்பாடு காந்தப் புலமான B r முதல் curl சமன்பாடு வரை தொடர்புடைய வெக்டார் புலம் A r பற்றி நாம் விவாதித்து வருகிறோம் இந்த விரிவுரையில் நாம் செய்ய விரும்புவது j or r இன் மின்னோட்ட அடர்த்தியின் அடிப்படையில் நேரடியாக வெக்டர் புலம் A r ருக்கான சமன்பாட்டை உருவாக்குதல் ரோ rன் அடிப்படையில் நிலை மின்னழுத்தமானது V r ருக்கான பாய்சன் சமன்பாட்டை ஒத்த ஒன்று பின்னர் நான் A வை எளிதான வழியில் நேரடியாக ஒரு கணக்கிட முடியும் என்றால் பின்னர் நான் B ஐ கணக்கிடுவேன் மற்றும் பின்னர் B ஐ பெற அதன் curl ஐ எடுப்பது என்பது கொடுக்கப்பட்ட மின்னோட்ட விநியோகங்களுக்கு B ஐ கணக்கிடும் ஒரு நல்ல வழியாக இருக்கும் எனவே அதுதான் உந்துதல் இந்தச் சமன்பாட்டை உருவாக்க நாம் சமன்பாட்டில் தொடங்கி curl of A என்பது B of r மற்றும் இருபுறமும் மீண்டும் curl ஐ சுருளை எடுக்கிறோம் curl of A என்பது curl of B க்கு சமம் மின்னோட்ட அடர்த்தியின் அடிப்படையில் எனக்கு தெரியும் இது mu 0 j of r ஐ தவிர வேறு எதுவும் இல்லை இடது பக்கத்தில் இது வெக்டர் A இன் மைனஸ் லாப்லேசியன் வேறுபாட்டின் சாய்வை தவிர வேறொன்றுமில்லை என்பது வெக்டர் அடையாளத்திலிருந்து எனக்குத் தெரியும் வெக்டர் A இன் லாப்லேசியன் ஐ எடுத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் A இன் ஒவ்வொரு கூறுகளின் லாப்லேசியன் ஐ எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இது mu 0 j of r க்கு சமம் இப்போது எனது முந்தைய விரிவுரைகளில் இருந்து அதில் A வைத் தேர்ந்தெடுப்பதில் சுதந்திரம் உள்ளது என்பதை நினைவுகூருங்கள் நாம் அதற்கு ஒரு சாய்வை சேர்க்கலாம் எனவே divergence of A A என்ற வேறுபாடு 0 என்று நான் Aவை தேர்வு செய்யலாம் நான் அவ்வாறு செய்தால் நான் A இன் லாப்லாசியன் என்ற சமன்பாடு மைனஸ் mu 0 j of r க்கு சமம் என்பதுடன் விடப்படுகிறேன் அதுதான் சமன்பாடு அதாவது வெக்டார் புலத்திற்கான பாய்சனின் சமன்பாடு நாம் அதன் பொருள் என்ன என்பதைப் புரிந்துகொள்வோம் நம்மிடம் உள்ள சமன்பாடு டெல் ஸ்கொயர் of A என்பது mu 0 மைனஸ் mu 0 j of r divergence of A என்பது 0 என்ற நிபந்தனையின் கீழ் இது ஒரு நிலையான நிலை மின்னோட்டத்திற்கானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதன் பொருள் என்னவென்றால் r இல் உள்ள ஒவ்வொரு கூறு டெல் ஸ்கொயர் A x ம் மைனஸ் mu 0 j x r க்கு சமம் அது r இல் உள்ள டெல் ஸ்கொயர் A y மைனஸ் mu 0 j y க்கு சமம் இறுதியாக டெல் ஸ்கொயர் A z of r என்பது மைனஸ் mu 0 j z of r க்கு சமமாக உள்ளது இந்த சமன்பாடுகள் அனைத்தும் இந்த பாய்சனின் சமன்பாட்டை முற்றிலும் ஒத்திருக்கின்றன phi of r என்பது மைனஸ் ரோ r ஓவர் எப்சிலோன் 0 க்கு சமம் நாம் செய்து கொண்டிருப்பது 1 ஓவர் எப்சிலோன் 0 mu 0 ஆல் மாற்றப்படுகிறது மற்றும் ரோ j x ஆல் மாற்றப்படுகிறது A x மற்றும் y மற்றும் z கூறுகளால் phi மாற்றப்படுகிறது எனவே சமன்பாடு பாய்சனின் சமன்பாட்டிற்கான அதே தீர்வு அல்லது ஒத்த தீர்வைக் கொண்டுள்ளது எனவே வெற்றிடத்தில் நாம் ஏற்கனவே நிலை மின்னழுத்தத்திற்கான தீர்வை அறிவோம் நான் V r ஐ பயன்படுத்தி வருகிறேன் எனவே நான் V r ஐ பயன்படுத்த வேண்டும் எனவே வெற்றிடத்தில் r ல் A x mu 0 ஓவர் 4 pi integral of j x r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் d v பிரைம் க்கு சமமாக இருக்கப்போகிறது இதேபோல் r ல் உள்ள A y mu 0 ஓவர் 4 pi integral j y at r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் d v பிரைம் ஆக இருக்கப்போகிறது அதே போல் r ல் உள்ள A z ன் சமன்பாடு mu 0 ஓவர் 4 pi integral j z r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் d v பிரைம் ஆகும் அதை முற்றிலும் எழுத என்னிடம் உள்ளது என்னவென்றால் r இல் உள்ள A திசையன் mu 0 ஓவர் 4 pi integral j திசையன் r இல் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் d v பிரைம் இது வெக்டார் மின்னழுத்தத்திற்கான சமன்பாடு ஆகும் இப்போது நிலைமின்னழுத்தத்திற்கான சமன்பாட்டை மிகவும் ஒத்திருக்கிறது தவிர எனக்கு மூன்று கூறுகள் உள்ளன ஏனென்றால் இது திசையன் மின்னழுத்தம் ஒருமுறை மின்னோட்ட அடர்த்தி தெரியபெற்றால் நான் இந்த வெக்டர் மின் அழுத்தத்திலிருந்து கணக்கிட முடியும் மற்றும் அதனுடைய curl ஐ எடுத்து நான் எப்போதும் என் காந்த புலத்தை பெற முடியும் நாம் ஒரு சில உதாரணங்களை இப்போது தீர்ப்போம் உதாரணம் 1 ஆக நான் மின்னோட்டம் I ஐ எடுக்க போகிறேன் z அச்சு வழியாக ஒரு கம்பி யில் போகிறது எனவே இது நன்கு அறியப்பட்ட உதாரணம் நாம் இதுவரை தீர்த்து வருகிறோம் நான் நேரடியாக வெக்டர் மின்னழுத்தத்தை கணக்கிட விரும்புகிறேன் இதற்கான மின்னோட்ட அடர்த்தியை நாம் எழுதுவோம் S இல் மட்டுமே 0 ற்கு சமமான மின்னோட்டம் செல்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் வரையறையின்படி மின்னோட்ட அடர்த்தி ரோ d s Iக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று எனக்குத் தெரியும் மின்னோட்ட அடர்த்தி Z திசையில் செல்கிறது அதன் magnitude I அது S இல் மட்டுமே 0 ற்கு சமம் அங்கு அடர்த்தி எல்லையற்றது ஆகிறது மற்றும் இயல்பாக்க நான் அதை செய்ய போகிறேன் by 2 pi S மற்றும் அது தான் அது தான் மின்னோட்ட அடர்த்தி இது சரியானதா என்று சரிபார்ப்போம் நான் கம்பியின் குறுக்கே இந்தப் பரப்பை எடுத்தேன் என்றால் j டாட் d s எனக்கு I டெல்டா s பிரைம் ஓவர் 2 பை S பிரைம் ஐ கொடுக்கிறது பரப்பானது 2 பை S பிரைம் d s பிரைம் Z டாட் Z என இருக்க போகிறது ஏனெனில் பரப்பானது Z திசையில் தொகையீடாக உள்ளது 2 பை S பிரைம் 2 பை s பிரைமை ரத்து செய்கிறது மற்றும் integral over S பிரைம் எனக்கு 1 ஐ கொடுக்கிறது எனவே இது Iக்கு சமம் எனவே எனக்கு சரியான மின்னோட்ட அடர்த்தி கிடைத்துவிட்டது பின்னர் நாம் வெக்டார் மின்னழுத்தத்தை கணக்கிட நேரடியாக இதைப் பயன்படுத்துவோம் ஒரு திசையன் மின்னழுத்தம் A r என்பது mu 0 ஓவர் 4 pi integral j r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் d v பிரைம் க்கு சமம் இது மைனஸ் முடிவிலியிலிருந்து பிளஸ் முடிவிலிக்கு செல்லும் மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் கம்பி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது mu 0 ஓவர் 4 pi integral I ஓவர் 2 pi S பிரைம் ற்கு சமம் ஏனெனில் இது S பிரைம் ல் டெல்டா S பிரைம் இது Z திசையில் ஒரு திசையன் d v 2 pi S பிரைம் d s பிரைம் d Z பிரைம் ஓவர் ஆக இருக்கப்போகிறது இது எந்த Z இல் எல்லையற்ற கம்பியில் இருப்பதால் A க்கான பதில் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே நான் அதை Z இல் 0 க்கு சமமாக கணக்கிடலாம் எனவே இது S வெக்டர் மைனஸ் S பிரைம் வெக்டார் ஸ்கொயர் பிளஸ் Z பிரைம் ஸ்கொயர் இன் இருபடி மூலம் ஆகும் S பிரைம் 0 க்கு செல்கிறது என்பதால் இது mu 0 I ஓவர் 4 பை ஆகி z திசையில் செல்கிறது நீங்கள் இந்த 2 பை S பிரைம் மற்றும் 2 பை S பிரைம் ஐ ரத்து செய்யலாம் இந்த டெல்டா S பிரைம் இங்கே எனக்கு எஸ் பிரைம் ஐ 0 க்கு சமமாக கொடுக்கிறது எனவே நான் integral மைனஸ் முடிவிலி முதல் முடிவிலி வரை d Z பிரைம் ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆப் S ஸ்கொயர் பிளஸ் Z பிரைம் ஸ்கொயர் இந்த தொகையீட்டைச் செய்வோம் Z பிரைம் க்கு சமமான S டேன்ஜென்ட் தீட்டாவை எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த தொகையீட்டைச் செய்கிறேன் இது எனக்கு mu 0 I ஓவர் 4 pi Z இன்டெக்ரல் S secant ஸ்கொயர் தீட்டா d தீட்டா ஓவர் S sec தீட்டா மைனஸ் பை வகுத்தல் 2 to pi வகுத்தல் 2 ஐ தருகிறது இந்த S ரத்துசெய்கிறது இது secant தீட்டாவின் தொகையீடாக இருப்பதை நீங்கள் காணலாம் d தீட்டா எனக்கு log tangent பிளஸ் secant தீட்டாவையும் கொடுக்கும் அது இந்த விஷயத்தில் பெரிதாகிறது எனவே இந்த கணக்கீட்டை நான் மைனஸ் L முதல் L வரை செல்லும் ஒரு நீண்ட கம்பியை எடுத்து பின்னர் L முடிவிலிக்கு செல்லும் வரம்பை எடுத்துக்கொள்வதன் மூலம் செய்ய வேண்டும் மற்றும் அது எனக்கு S சார்பை தரும் எனவே நாம் அதை சரியாக செய்வோம் எனவே நான் S ல் A வை எழுத போகிறேன் Z என்பது 0 க்கு சமம் இப்போது நான் மைனஸ் L இருந்து L வரை நீட்டிக்கப்படும் ஒரு நீண்ட கம்பியை எடுத்து மற்றும் நான் A வை Z ல் 0 க்கு சமமாக கணக்கிடுகிறேன் இது mu 0 I ஓவர் 4 pi integral மைனஸ் L to L பிரைம் ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆப் S ஸ்கொயர் ப்ளஸ் Z பிரைம் க்கு சமமாக இருக்கும் இது Z திசையில் உள்ளது நான் mu 0 I ஓவர் 4 pi times 2 என எழுத முடியும் ஏனென்றால் தொகையீடு Z பிரைம் ல் கூட உள்ளது நான் அதை 0 முதல் L வரை செய்ய முடியும் d Z பிரைம் ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆப் S ஸ்கொயர் பிளஸ் Z பிரைம் ஸ்கொயர் Z இன் திசையில் எனவே நான் mu 0 I ஓவர் என்பதை 2 பை க்கு சமமாக பெற வேண்டும் Z திசையில் மீண்டும் integral ஆனது பதிலீடு Z பிரைம் S க்கு சமம் தொடுகோடு தீட்டாவை நான் S ஐ பெறுவேன் sec ஸ்கொயர் தீட்டா ஓவர் S sec தீட்டா d தீட்டா தொடுகோடு தீட்டா என்பது 0 முதல் tan inverse L ஓவர் S வரை வேறுபடப் போகிறது எனவே இப்போது சில ரத்துகளை மீண்டும் செய்வோம் S இங்கே sec தீட்டா ஸ்கொயரை ரத்து செய்கிறது நான் sec தீட்டாவை பெறுகிறேன் ஆகையால் எனது பதில் mu 0 I ஓவர் 2 pi Z திசையில் log of sec தீட்டா பிளஸ் டேன்ஜென்ட் தீட்டா 0 மற்றும் tan inverse L ஓவர் S இதை நான் 0 ல் எளிமையாக்க முடியும் டேன்ஜென்ட் தீட்டா என்பது 0 ஆகும் sec தீட்டா என்பது 1 ஆகும் அதனால் அது எனக்கு 0 ஐ தருகிறது எனவே இது A at s z equal to 0 என வருகிறது நான் mu 0 I ஓவர் 2 pi Z திசையில் log of tan inverse L ஓவர் S டேன்ஜென்ட் தீட்டா L ஓவர் S பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆப் 1 பிளஸ் L ஸ்கொயர் ஓவர் S ஸ்கொயர் என்பது secant தீட்டா என கொடுக்கிறது L முடிவிலிக்கு செல்லும் போது இதை mu 0 I ஓவர் 2 pi Z log of L ஓவர் S பிளஸ் L ஓவர் S என மீண்டும் எழுதலாம் ஏனென்றால் நான் அந்த 1 ஐ புறக்கணிக்க முடியும் எனவே நான் இதை அழித்து இதை 2 L ஓவர் S என எழுதுவேன் இது mu 0 I ஓவர் 2 pi Z log of 2 I மைனஸ் mu 0 I ஓவர் 2 pi log of S Zக்கு சமம் L முடிவிலிக்கு செல்லும்போது இந்த பகுதி முடிவிலிக்கு செல்கிறது எனவே நான் இதை புறக்கணிக்க முடியும் அதாவது இது முடிவிலியின் கூடுதலாகும் எனவே S சார்பு உண்மையில் A S என வெளிவருகிறது Z அது சார்ந்திருக்கவில்லை எனவே அது mu 0 I ஓவர் 2 pi log S Z திசையில் உண்மையில் நாம் முன்பு பெற்ற பதில் என நான் எழுதலாம் எழுதாமலும் இருக்கலாம்

நாம் இன்னும் ஒரு உதாரணத்தை செய்வோம் அது ஏற்கனவே காந்தப் புலத்தை கணக்கிட்ட மின்னோட்டத் தாளாக இருக்கப் போகிறது மேலும் நாம் A ஐக் கணக்கிட்டோம் ஆனால் இப்போது நாம் அதை நேரடியாகச் செய்ய விரும்புகிறோம் இது X திசை இது Y திசை மற்றும் உங்களை நினைவூட்ட நாம் முன்பு செய்த விரிவுரைகளை நீங்கள் பார்க்க விரும்பலாம் இது Z திசை மற்றும் இது ஒரு மேற்பரப்பு மின்னோட்டம் K ஐ கொண்டுள்ளது இது Y திசையில் K ஆகும் எனவே இந்த கேரி என்பது ஒரு மேற்பரப்பு மின்னோட்டம் K இது Y திசையில் K க்கு சமமாகும் எனவே மின்னோட்ட அடர்த்தியை K என்று எழுதலாம் அது குறுக்கே செல்லும் பரப்பு Y Z சமதள பரப்பு ஆகும் எனவே Z சமதள பரப்பில் இது 0 க்கு சமமாக Z மட்டுமே உள்ளது எனவே நான் K டெல்டா Z ஐ Y திசையில் எழுத முடியும் இதை நாம் எவ்வாறு சரிபார்ப்பது மின்னோட்டம் பாயும் ஒரு குறுக்கு பிரிவை நான் எடுத்துக்கொள்கிறேன் எனவே இந்த குறுக்கு பிரிவில் நான் j r டாட் d s செய்தால் இந்த நீளம் L L d z K டெல்டா Z y என நான் பெறபோகிறேன் இது எனக்கு y ஐ கொடுக்கும் பரப்பின் திசையையும் கூட கொடுக்கும் எனவே இது எனக்கு K L ஐ கொடுக்கிறது இது உண்மையில் தாளின் நீளம் L வழியாக கடந்து செல்லும் மின்னோட்டம் ஆகும்

எனவே நம்முடைய j சரியானது ஆகையால் ஒரு திசையன் மின்னழுத்தம் A எந்த புள்ளியிலும் r க்கு mu 0 ஓவர் 4 pi integral j r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் d v பிரைம் ஆக இருக்கப்போகிறது இது mu 0 ஓவர் 4 pi integral K டெல்டா Z பிரைம் y திசையில் ஓவர் r மைனஸ் r பிரைம் d v பிரைமுக்கு சமமாக உள்ளது

இப்போது இது ஒரு சமதளப் பரப்பு என்பதை நாம் பார்ப்போம் எனவே பதில் உண்மையில் எந்த x எந்த y என்பதைப் பொறுத்து இருக்கக்கூடாது நான் அதைக் கணக்கிடுகிறேன் ஏனென்றால் அது மாறாதது அது ஒரு பொருட்டல்ல எந்த x எந்த y ஏனெனில் x y சமதள பரப்பில் இது எல்லையற்ற அளவு எனவே நான் 0 க்கு சமமான A வை x இல் கணக்கிடலாம் இது வேறு எந்த x க்கும் சமமாக இருக்கலாம் இது என் வாழ்க்கையை சிறிது எளிதாக்குகிறது y 0 மற்றும் z க்கு சமமாக இருக்கும் இது mu 0 ஓவர் 4 pi integral k டெல்டா Z பிரைம் க்கு சமம் இது Y திசையில் r மைனஸ் r பிரைமால் வகுக்கப்படுகிறது நான் அதை x இல் கணக்கிடுகிறேன் என்பதால் மற்றும் y equal to 0 என்பது x பிரைம் ஸ்கொயர் பிளஸ் y பிரைம் ஸ்கொயர் பிளஸ் z மைனஸ் Z பிரைம் ஸ்கொயர் d x பிரைம் d y பிரைம் d Z பிரைம் ஆகும் இதுதான் வெளிப்பாடு இதை நாம் மீண்டும் எழுதுவோம் எனவே இந்த மின்னூட்டத்தாளின் காரணமாக நான் கணக்கிடுகிறேன் இது மேற்பரப்பு மின்னோட்டத்தை Y திசையில் கொண்டு செல்கிறது நாம் A 0 ஐக் கணக்கிட்டுள்ளோம் 0 இது எந்த x y ஐயும் அதே பதிலுடன் பொருட்படுத்தாது Z இல் mu 0 ஓவர் 4 பை integral K டெல்டா Z பிரைமுக்கு சமம் இது y திசையில் d x பிரைம் d y பிரைம் d Z பிரைம் ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆப் x பிரைம் ஸ்கொயர் பிளஸ் y பிரைம் ஸ்கொயர் பிளஸ் z மைனஸ் Z பிரைம் ஸ்கொயர் இப்போது integral ஓவர் Z பிரைம் என்பது டெல்டா Z பிரைம் ன் காரணமாக Z பிரைம் 0 க்கு சமம் என தருகிறது எனவே இது mu 0 K க்கு சமமாக Y திசையில் வெளியே வருகிறது இது நிலையான திசை ஓவர் 4 pi integral of d x ப்ரைம் d y பிரைம் ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆப் x பிரைம் ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் x மற்றும் y இரண்டும் 0 அல்லது கழித்தல் முடிவிலி முதல் பிளஸ் முடிவிலி வரை செல்கின்றன இது உண்மையில் ஒரு பரப்பளவின் தொகையீடு என்பதை நான் உணர்ந்தால் இந்த தொகையீடை நான் மிகவும் எளிதாக்க முடியும் எனவே இந்த area integral ஐ உருளை ஆய அச்சுகள் அல்லது பிளானர் துருவ ஆயத்தொகுதிகளின் அடிப்படையில் நான் ஒருங்கிணைக்க முடியும் இதன் மூலம் d x பிரைம் d y பிரைம் நான் 2 pi S பிரைம் d s பிரைம் x பிரைம் ஸ்கொயர் பிளஸ் y பிரைம் ஸ்கொயர் என்பது s பிரைம் ஸ்கொயர் என எழுதலாம் எனவே இந்த d x prime d y prime ஐ எடுப்பதற்கு பதிலாக நான் வேறு நிறத்தில் உருவாக்குகிறேன் இதைப் போலவே இது சமச்சீர் கொண்ட ஒரு integral இருப்பதால் நான் உண்மையில் இந்த பரப்பளவை எடுத்துக்கொள்கிறேன் அதை தொகையீடு செய்வது என்பது முழு பகுதியையும் நான் உள்ளடக்கியிருக்கும் வரைதான் ஆகையால் இந்த வெளிப்பாட்டை நான் mu 0 K y ஓவர் 4 pi integral 0 to முடிவிலி 2 pi S பிரைம் d s பிரைம் ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆப் S பிரைம் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் க்கு சமமாக எழுத முடியும் இந்த 2 பை ரத்துசெய்கிறது இதன் மூலம் எனக்கு 2 கிடைக்கிறது ஆகையால் வெளிப்பாடு mu 0 K y ஓவர் 2 integral 0 முதல் முடிவிலி வரை s பிரைம் d s பிரைம் ஓவர் s பிரைம் ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் ரூட் மற்றும் இது கணக்கிட மிகவும் எளிதானது நாம் அதைச் செய்வோம்

எனவே நீங்கள் எந்த நேரத்திலும் A ஐ கிடைக்கப்பெற்றீர்கள் ஆனால் Z ஐ மட்டுமே சார்ந்துள்ளது mu 0 K ஆனது y திசையில் ஓவர் 2 integral 0 முதல் முடிவிலி வரை S பிரைம் d s பிரைம் ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆப் Z ஸ்கொயர் பிளஸ் s பிரைம் ஸ்கொயருக்கு சமமான xy என்பது ஒரு பொருட்டல்ல Z ஸ்கொயர் பிளஸ் S பிரைம் ஸ்கொயரை கூட்டுத்தொகை y ஸ்கொயர் ஆக எடுத்துக்கொள்வோம் இதனால் y d y S பிரைம் d s பிரைம் க்கு சமம் எனவே எனக்கு A z என்பது mu naught K ஓவர் 2 y integral modulus of z லிருந்து முடிவிலி வரை y d y ஓவர் y க்கு சமம் இந்த y ரத்துசெய்கிறது மற்றும் மோட் Z மற்றும் முடிவிலியில் mu 0 k ஓவர் 2 y ஐப் பெறுகிறேன் மீண்டும் முடிவிலியில் இது நான் புறக்கணிக்கும் ஒரு கட்டுப்பாடு ஆகவே இறுதியாக A இன் Z சார்பு A z ஆனது mu 0 K ஓவர் 2 மாடுலஸ் Z க்கு மேல் Y திசையில் கழித்தல் அடையாளத்துடன் உண்மையில் பதில் B ஐப் பார்ப்பதற்கு முன்பே நாம் பெற்றுள்ளோம் ஆகவே மின்னோட்ட விநியோகத்திலிருந்து நேரடியாக A ஐக் கணக்கிடக்கூடிய இரண்டு எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்குக் கொடுத்திருப்பதைக் காண்கிறீர்கள் இப்போது நான் அதன் curl ஐ எடுத்துக்கொள்ள முடியும் மற்றும் B க்கான எனது பதிலைப் பெறுகிறேன்